வணக்கம் விரிவுரை 24 க்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் சென்சார்களை கையாளுவதற்கு முன்பு அது என்ன மதிப்பை உண்மையில் உருவாக்குகிறது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக கூல்டெர்ம் என்றழைக்கப்படும் சீரியல் போர்ட் டெர்மினல் அப்ளிகேஷனை பற்றி விவாதிப்போம் இது போன்ற பிற அப்ளிகேஷன்களும் உள்ளன இருப்பினும் இந்த விரிவுரையில் கூல்டெர்மை பற்றி காணலாம் நான் இந்த விரிவுரையில் கூல்டெர்ம் பற்றிய செயல் விளக்கத்தை அளிக்க உள்ளேன் நாம் ஆர்டினோ போர்டைப் பயன்படுத்தும் போது அதில் ஒரு சீரியல் மானிட்டர் இருக்கும் நாம் அதற்கு சீரியல் கனெக்சன்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டும் அதற்கு நாம் ஒரு ஆப்ஜெக்ட்டை உருவாக்கி அதன் மூலம் நான் நேரடியாக பிரிண்ட் செய்ய முடியும் ஆனால் எஸ் டி எம் போர்டில் இந்த அம்சம் கிடையாது எனவே நீங்கள் மதிப்பை தெரிந்து கொள்ள அதை ஹைபர்டர்மினலில் அச்சிட வேண்டும் சென்சார் மதிப்பானது கனெக்சன் மற்றும் நாய்ஸ் ஐ பொறுத்தது எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் சென்சாரில் இருந்து நாம் என்ன மதிப்பை பெறுகிறோம் என்பதை சரிபார்க்க வேண்டும் இந்த மதிப்பானது ஸ்கிரீனில் பிரிண்ட் செய்து காட்டப்படும் பி சி ஸ்க்ரீனில் மதிப்பை பிரிண்ட் செய்ய நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் தேவைப்படுகிறது இதற்கு எஸ் டி எம் போர்டில் இருந்து பி சி க்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனலை அமைக்க வேண்டும் ஒரு பி சி க்கும் மைக்ரோகண்ட்ரோலருக்கும் இடையிலான சீரியல் கம்யூனிகேஷன் இணைப்பானது டேட்டாவை மைக்ரோ கண்ட்ரோலரில் இருந்து பி சி க்கு அனுப்புவதற்கு உதவுகிறது நாம் மைக்ரோகண்ட்ரோலரரை யூ எஸ் பி கேபிள்ளை பயன்படுத்தி இணைப்போம் இதனை தொடர்ந்து பி சி யுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவோம் அதன்பின் பி சி யின் திரையில் மதிப்பை பிரிண்ட் செய்யலாம் கூல்டெர்ம் அல்லது டெராடெர்ம் போன்ற மென் பொருட்களை பயன்படுத்தி சீரியல் கம்யூனிகேஷனை ஏற்படுத்துவதன் மூலம் டேட்டாவை திரையில் பிரிண்ட் செய்யலாம் அதைப்பற்றி நாம் இங்கு காண்போம் ஹைபர்டர்மினல் என்னவென்றால் அது ஒரு மென்பொருள் ஆகும் அது ஒரு டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்க்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் இடையில் சீரியல் கம்யூனிகேஷனை ஏற்படுத்தும் ஹைபர்டர்மினலின் சில எடுத்துக்காட்டுகளில் ஒன்று கூல்டெர்ம் மற்றொன்று டெராடெர்ம் ஆகும் இதில் நாம் கூல்டெர்மை பயன்படுத்தலாம் எனவே நமது சோதனைக்கு கணினியில் ஒரு ஹைபர்டர்மினல் மென்பொருள் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இது மைக்ரோகண்ட்ரோலர் உடன் சீரியல் டேட்டா கம்யூனிகேஷனை ஏற்படுத்தும் மற்றும் தற்போதைய சூழலில் இந்த ஹைப்பர்டெர்மினல் இணைப்பானது யூ எஸ் பி போர்ட் பயன்படுத்தி செய்யப்படும் நாம் இங்கு முக்கியமாக என்ன செய்கிறோம் என்றால் மைக்ரோகண்ட்ரோலரை கணினி உடன் யூ எஸ் பியை பயன்படுத்தி இணைப்போம் பின்பு நாம் ஒரு ஹைப்பர் டெர்மினலை பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்தி ஒரே பாட் ரேட் கொண்ட போர்டை அமைத்து அதன் வழியாகவே மைக்ரோகண்ட்ரோலர் ஆனது பி சி உடன் இணைக்கப்பட்டுள்ளது பொதுவாக பல போர்ட்கள் இருப்பதால் நாம் அமைத்த போர்டை சரி பார்க்க வேண்டும் கூல்டெர்மை பல இணைய தளங்களிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் அதில் 2 முக்கியமான இணையதளங்களின் முகவரியை இங்கு கொடுத்திருக்கிறேன் இதை மற்ற இணையதளங்களில் இருந்தும் பெறலாம் பதிவிறக்க பைலை எக்ஸ்ட்ரேக்ட் செய்த பிறகு கூல்டெர்ம் இஎக்ஸ்இ CoolTerm exe என்ற பைலை பெறலாம் மற்றும் இது பி சி அல்லது லேப்டாப் மற்றும் எஸ் டி எம் 32 க்கு இடையில் சீரியல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படும் இப்போது கூல்டெர்ம் உபயோகிக்க ஹைபர்டர்மினல் மென்பொருளில் நாம் சரியான செட்டிங் ஐ செய்ய வேண்டும் இங்கு இயல்பாக உள்ள சீரியல் கான்பிகுரேஷன் 9600 பாட் ரேட் 8 பிட் டேட்டா ஆக இருக்கிறது இதை நீங்கள் மாற்ற விரும்பினால் மாற்றிக் கொள்ளலாம் இந்த செட்டிங் கூல்டெர்மை பயன்படுத்துவதற்கு முன் செய்யப்பட வேண்டும் இப்போது நீங்கள் கூல்டெர்மை ஓபன் செய்தவுடன் இதுபோன்ற ஸ்கிரீனை காணலாம் பின்னர் நீங்கள் இந்த ஆப்ஷன் க்கு செல்ல வேண்டும் இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் சென்றவுடன் அங்கு காம் 11 போர்ட் இருப்பதை காணலாம் இந்த எடுத்துக்காட்டுக்கு இது காம் 11 போர்ட் ஆக இருக்கிறது ஆனால் இது உங்கள் கணினியில் எந்த போர்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பொறுத்து மாறுபடும் எனவே நீங்கள் அதை சரிபார்த்து அதற்கு ஏற்ற காம் போர்ட்டுடன் இணைக்கவும் பிறகு சீரியல் கான்பிகுரேஷன் 9600 பாட் ரேட்டை அழுத்தவும் கூல்டெர்மை பயன்படுத்துவதற்கு முன் இந்த கான்பிகுரேஷனை செய்து உள்ளீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த எடுத்துக்காட்டில் நாம் மதிப்புகளை அச்சிட போகிறோம் இதை உபயோகித்து சென்சார் ஒன்றை இணைப்பது பற்றி பின்வருகின்ற விரிவுரையில் காண்பிக்கிறேன் நீங்கள் ஒரு கோடை எழுதி சீரியல் கம்யூனிகேஷனை உருவாக்கிய பிறகு மைக்ரோகண்ட்ரோலரிடமிருந்து வரும் சில மதிப்பை நாம் அச்சிடுகிறோம் இங்கு சீரியல் கம்யூனிகேஷன் ஆனது பி சி யூ எக்ஸ் மற்றும் யூ எக்ஸ் போன்ற ஆப்ஜெட்டுகளை கொண்டு உருவாக்கப்படுகிறது ஆனால் பொதுவாக நாம் இங்கு என்ன செய்கிறோம் என்றால் சென்சார் கருவியிலிருந்து வரும் மதிப்பை அச்சிடுவோம் இந்த நிகழ்வில் அவுட்புட் ஆனது சிறிது அதிகரிக்கின்றது இப்போது நான் உங்களுக்கு கான்பிகுரேஷனை காண்பிப்பேன் நான் ஏற்கனவே கூல்டெர்மை இன்ஸ்டால் செய்துள்ளேன் அதனால் இதை நாம் காண்கிறோம் நாம் இணைப்பை மறுபடியும் ஏற்படுத்துவதற்காக ஏற்கனவே உள்ள இணைப்புகளை நீக்கலாம் இப்பொழுது நான் முதலில் இணைப்பை உருவாக்குகிறேன் நான் அதை கம்பையில் செய்வேன் மற்றும் நிரல் குறியீடை எவ்வாறு டம்ப் செய்வது என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளேன் நான் நிரல் குறியீடு உள்ள போல்டரை டவுன்லோட் செய்து அந்தக் நிரல் குறியீடை இதில் டம்ப் செய்வேன் நான் இணைப்பை நீக்கி விட்டு மறுபடியும் இணைப்பை உருவாக்குவேன் இங்கே நாம் எல் டி ஆரின் மதிப்பை பிரிண்ட் செய்வதை நீங்களே காணலாம் நான் இணைப்பை எவ்வாறு ஏற்படுத்தி உள்ளேன் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது எல் டி ஆரிலிருந்து வரும் மதிப்பை பிரிண்ட் செய்கிறது இது அனலாக் முனையிலிருந்து சில மதிப்பைப் பெற்று அதை டிஜிட்டலாக மாற்றி அந்த டிஜிட்டல் மதிப்பை காட்டுகிறது இப்போது நான் உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராமை இங்கு காட்டுகிறேன் இது எல் டி ஆர் ஆகும் நான் இங்கு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன் எல் டி ஆரை பற்றி நான் விரிவாக எடுத்துரைத்த போது எல் டி ஆரின் ஒரு முனை வீ சி சி உடனும் மற்றொரு முனை மின்தடை மூலமாக கிரவுண்ட் உடன் இணைக்கப்படும் என்று கூறினேன் இதைத்தான் நாம் இப்பொழுது செய்துள்ளோம் இப்பொழுது என்ன மதிப்பை பெறுகிறோம் என்பதை நாம் காணலாம் இங்கு எ1 முனையில் அனலாக் இன்புட் கிடைத்ததை நாம் இந்தக் கட்டத்தில் பார்க்கிறோம் எனவே அனலாக் இன்புட் இங்கிருந்து எ 1 முனைக்கு கிடைத்துள்ளது அடிப்படையில் நான் இங்கு என்ன செய்யப்போகிறேன் என்றால் இந்த பிரகாசமான லைட்டை மெதுவாக எல் ஆரில் வைக்கிறேன் நான் அந்த லைட்டை விலக்கி ஸ்க்ரீனை உங்களுக்கு காண்பிக்கும் போது மதிப்பில் மாற்றம் நிகழ்வதை நீங்களே காணலாம் நான் டேட்டாவை அழித்துவிட்டேன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை காட்டுவேன் இப்போது பாருங்கள் அது ஒன்றை பிரிண்ட் செய்கிறது டிஜிட்டல் அவுட்புட்டின் வரம்பானது 0 முதல் 1 வரை இருக்கும் எனவே இது இப்போது ஒன்றை பிரிண்ட் செய்கிறது நான் அந்த லைட்டை மெதுவாக விலக்கும் போது அது என்ன மதிப்பை பிரண்ட் செய்கிறது எனக் காணலாம் அது 0 8 ஐ பிரிண்ட் செய்கிறது எனவே மதிப்பானது ஒன்றிலிருந்து 0 8 ஆக குறைக்கப்பட்டுள்ளது இப்போது நான் ஒரு முறை எனது கையை அங்கே வைக்கின்றேன் இப்போது அது எந்த மதிப்பை அச்சிடுகிறது என்பதை நீங்களே காணுங்கள் 6 ஐ அச்சிடுகிறது இங்கு மெதுவாக மதிப்பு குறைவதை நாம் காணலாம் நான் எனது கையை வைத்து இன்னும் கொஞ்சம் மறைத்தால் மதிப்பானது 0 4 க்கு வருகிறது இறுதியாக நான் என் கையை இங்கேயே வைத்திருக்கிறேன் இப்பொழுது மதிப்பானது 0 2 ஆக குறைவதை நீங்களே காணுங்கள் எனவே மைக்ரோகண்ட்ரோலர் உடன் இணைக்கவும் மைக்ரோகண்ட்ரோலரில் இருந்து நாம் பெரும் மதிப்பை பி சி யில் காண்பிப்பதற்கும் கூல்டெர்மை பயன்படுத்தினோம் அதற்கு முன்னர் அதற்கான நிரல் குறியீடை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே நிரல் குறியீடை பற்றியும் அதை எவ்வாறு டவுன்லோட் செய்யலாம் என்பது பற்றியும் அந்த நிரல் குறியீடு ஐ எஸ் டி எம் போர்டில் எவ்வாறு டம்ப் செய்யலாம் என்பதைப் பற்றியும் அறிந்திருப்பீர்கள் இப்போது இங்கே முதலில் நீங்கள் இந்த சீரியல் பி சி யூ எக்ஸ் மற்றும் யூ எக்ஸ் ஐ இணைக்க வேண்டும் இதைத்தான் நாம் முதலில் செய்ய வேண்டும் இதை தொடர்ந்து வரும் வாரங்களில் பல சென்சார் களிலிருந்து வரும் அனலாக் மதிப்பை ரீட் செய்வது பற்றியும் அந்த மதிப்புகளை பயன்படுத்துவது பற்றியும் காணலாம் சென்சார் அவுட்புட்டை பார்க்கவும் கூல்டெர்ம் தேவைப்படலாம்